எனவே எலக்ட்ரிக் சர்க்யூட் மேக்னெட்டிக் சர்க்யூட்க்கு இடையிலான ஒப்பீடு பற்றி பேசினோம் நாங்கள் அந்த உறவோடு தொடங்கினோம் அது μ B H ஆகும் அதில் இருந்து நாங்கள் உண்மையில் ∅BANil என்று சொன்னோம் ஆகவே இது ∅A என்று நான் கூறுவேன் இதை நான் ∅A என எழுதலாம் ஆகவே இதை ∅ A என எழுதலாம் இதிலிருந்து நான் இதை Ni∅ என எழுத முடியும் எனவே இது அடிப்படையில் ரிலக்டன்ஸ்தயக்கம் என்று அழைக்கப்படுகிறது இது எலக்ட்ரிக் சர்க்யூட் விஷயத்தில் ரெசிஸ்டன்ஸ் க்கு சமம் ஆகவே ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இல் வோல்டேஜ் சோர்ஸ் இருப்பதாகக் இருந்தால் உண்மையில் எலக்ட்ரிக் சர்க்யூட்வழியாக பாயும் ஒரு கரண்ட்டை பெறப்போகிறேன் இது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் உண்மையில் குறைவாக இருக்கும் மேலும் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் அது அதிகமாக இருக்கும் அதைப் பெறப்போகிற விதத்தில் நான் செய்த Ni இல் ஏதோ தவறு இருக்கிறது மாணவர் ∅ Ni பேராசிரியர் எனவே நான் RlμA என்று சொல்ல முடியும் இது ரிலக்டன்ஸ் R எனவே நான் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் மற்றும் மேக்னெட்டிக் சர்க்யூட் ஆகியவற்றை ஒப்பிட்டுப் பார்த்தால் ஒருபுறம் எலக்ட்ரிக் சர்க்யூட் எழுதுகிறேன் மறுபுறம் மேக்னெட்டிக் சர்க்யூட் எழுதுகிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது EMF ஆக இருக்கப்போகிறது என்று நான் சொன்னால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அது MMF ஆக இருக்கும் அலகுகளையும் அடைப்புக்குறிக்குள் எழுதுகிறேன் இது வோல்ட்டுகளாக இருக்கும் அதேசமயம் இது ஆம்பியர் திருப்பங்களில் இருக்கும் ஆனால் நான் அதை ஆம்பியர்களாக எழுதப் போகிறேன் இதேபோல் நான் இங்கே கரண்ட்டை எழுத முடியும் அதேசமயம் இது ஆம்பியர்ஸ் ல் இருக்கும் மற்றும் இங்கே ஃப்ளக்ஸ் ஆக இருக்கும் அது Wb இல் இருக்கும் இப்போது நான் என்ன என்று பார்க்க முயற்சித்தால் இங்கே இம்பிடிடன்ஸ்தடைசெய்யும் காரணி ரெசிஸ்டன்ஸ் ஆனால் இங்கே அது ரிலக்டன்ஸ் R எனவே இது வெபராக இருக்கும் ஒரு வெபர்ஆம்பியர் ஒரு வெபர்ஆம்பியர் திருப்பம் என்பது ரிலக்டன்ஸ் ஆக எழுத வேண்டும் அதேசமயம் நான் திருப்பத்தை நீக்குகிறேன் ஏனெனில் இது பரிமாணமற்ற அளவு ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட் விஷயத்தில் ஃப்ளக்ஸ் அடர்த்தி பற்றி பேசும்போது அது எலக்ட்ரிக் சர்க்யூட் விஷயத்தில் கரண்ட் அடர்த்தியுடன் தொடர்புடையது இது காந்த புலத்தின் தீவிரம் என்றால் அதனுடன் தொடர்புடைய அளவு இங்கே இல்லை உங்கள் வகுப்பு தோழர்களில் ஒருவர் மின்சார புலம் V m என்று குறிப்பிட்டுள்ளார் என்றாலும் எனவே ஒரு சமமான அளவாக மாறாமல் எலக்ட்ரோஸ்டேடிக்ஸில் மட்டுமே மின்சார புலம் பற்றி பேசுகிறோம் கரண்ட் மின்சாரத்தைப் பற்றி பேசும்போது அதைப் பற்றி பேசுவதில்லை எனவே இது அடிப்படையில் ஒரு வழி மேக்னெட்டிக் சர்க்யூட் கருத்தில் கொள்ளும்போது மின்சாரத்தின் விளைவை நாம் பகுப்பாய்வு செய்யப் போகிறோம் அதனால் உதாரணமாக கடைசியாக வைத்திருந்த அதே வரைபடத்தை எடுத்துக்கொள்ளலாம் எனவே எனக்கு இது போன்ற மையம் கோர் உள்ளது என்று சொல்லலாம் ஒரு சிறிய காற்று இடைவெளியுடன் அதனால் நான் கொஞ்சம் காற்று இடைவெளியைப் பெறப்போகிறேன் நான் இங்கே சில சுருள் முறுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம் அதற்கு N திருப்பங்கள் உள்ளன என்று சொல்லலாம் நான் இதன் மூலம் பாயும் கரண்ட் மின்சாரம் I கொண்டிருக்கப் போகிறேன் என்று கூறுகிறோம் எனவே MMF இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு உதாரணத்தின் அடிப்படையில் பரிசீலித்து கூறுவேன் எனவே இந்த N முறை I என்பது MMF ஆக இருக்கும் நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் என்ன என்பதைப் பார்க்க முயற்சித்தால் ஃப்ளக்ஸ் நிறுவப்பட்டது என்று கருதுகிறேன் அது ஒரு ஃபெரோ காந்த கோர் ஆக இருந்தால் அது முடிந்தவரை கோர் உடன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளப் போகிறது ஏனெனில் நீங்கள் காற்றைப் பார்க்கிறீர்கள் இது ஃபெரோ காந்த கோரில் உள்ளதைப் போல ஊடுருவக்கூடிய தன்மையைக் கொண்டிருக்கப்போவதில்லை உண்மையில் காற்றின் ஊடுருவலுடன் ஃபெரோ காந்த மையத்தின் ஊடுருவலுடன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 4000 அல்லது 3500 என்ற விகிதம் இருக்கும் எனவே இதன் காரணமாக இதன் மூலம் சில ஃப்ளக்ஸ் கோடு பாய்கிறது என்றால் அது தன்னை முழுமையாக ஃபெரோ காந்த கோருடன் மையத்துடன் மட்டுமே கட்டுப்படுத்தப் போகிறது என்று கருதுகிறேன் நான் அதை உண்மையில் ∅ என்று அழைக்கப் போகிறேன் அதுதான் ஃப்ளக்ஸ் இப்போது இந்த ஃப்ளக்ஸ் MMF ஃப்ளக்ஸ் மூலம் வகுக்கப்படுவது ரிலக்டன்ஸ் ஆக இருக்கும் இந்த ரிலக்டன்ஸ் நான் அதை இங்கே பார்க்க முயற்சித்தால் ஃபெரோ காந்த கோருக்கு என தனியாக கொஞ்சம் ரிலக்டன்ஸ் இருக்கிறது இங்கிருந்து இங்கு எனக்கு கொஞ்சம் ரிலக்டன்ஸ் இருக்கும் இங்கிருந்து இங்கு எனக்கு கொஞ்சம் ரிலக்டன்ஸ் இருக்கும் இதற்கு கொஞ்சம் ரிலக்டன்ஸ் இருக்கும் இதற்கு கொஞ்சம் ரிலக்டன்ஸ் இருக்கும் நிச்சயமாக நான் இந்த லிம்ப்மூட்டுக்கு கொஞ்சம் ரிலக்டன்ஸ் காட்டப் போகிறேன் ஆனால் இன்னும் சில ரிலக்டன்ஸ் உள்ளன காற்று இடைவெளிக்கு தனியாக பார்க்கப்போகிறேன் மற்றும் காற்று இடைவெளி ரிலக்டன்ஸ் மீதமுள்ள எல்லாவற்றிலும் இருக்கும் ரிலக்டன்ஸ் ஒப்பிடும்போது நிகழ்தகவு மிக அதிகம் எனவே இதை எலக்ட்ரிக் சர்க்யூட் வடிவத்தில் வரைய முயற்சித்தால் ஒரு MMF சோர்ஸ் இருப்பதைப் போல அதைக் காட்ட வேண்டும் நாங்கள் ஒரு MMF சோர்ஸ் ஐ எவ்வாறு காண்பிக்கிறோம் என்பது போலவே நான் ஒரு MMF சோர்ஸ் இன் ஆதாரம் Ni ஆக இருக்கும் அதற்குப் பிறகு நான் அநேகமாக இந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் லிம்ப்மூட்டுக்கும் தொடர்புடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்டிருக்கப் போகிறேன் நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐ வரைகிறேன் எனவே சில RC ஐ கோரின் ரிலக்டன்ஸ் என்று எழுதுகிறேன் இதேபோல் இந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் தொடர்புடைய ரிலக்டன்ஸ் ஐ நான் பெறப்போகிறேன் பரிமாணங்கள் சற்று வித்தியாசமாக இருந்தால் இதை நான் மற்றொரு RC ஆக எழுதுகிறேன் எனவே நான் அதை RC என எழுதுகிறேன் இப்போது நான் இந்த பகுதிக்கு ஒத்த ஒரு Rc1 ஐயும் இந்த பகுதிக்கு ஒத்த ஒரு Rc1 ஐயும் கொண்டிருக்கிறேன் இப்போது Rg என நான் அழைக்கக்கூடிய காற்று இடைவெளியுடன் தொடர்புடைய ஒரு ரிலக்டன்ஸ் உள்ளது எனவே இந்த ரிலக்டன்ஸ் அனைத்தும் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன உண்மையில் பேசும் போது இந்த இடத்தில் காற்று இடைவெளி என்னவென்றால் இங்கே ரிலக்டன்ஸ் அதிகமாக இருப்பதால் ஃப்ளக்ஸ் குறையும் என்று நான் எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லா நிகழ்தகவுகளிலும் இந்த ஃப்ளக்ஸ் கோடுகள் இங்கே பெருக முயற்சிக்கும் அதனால் அவை பெரிய குறுக்கு வெட்டு பகுதியை உள்ளடக்கியுள்ளது ஏனெனில் கொடுக்கப்பட்ட பொருளின் ஃப்ளக்ஸ் அடர்த்தி நிலையானது அதுதான் அதிகபட்ச ஃப்ளக்ஸ் அடர்த்தி இருக்க முடியாது கொடுக்கப்பட்ட பொருளின் அதிகபட்ச ஃப்ளக்ஸ் அடர்த்தி குறிப்பிட்ட மதிப்பால் வரையறுக்கப்படுகிறது எனவே நான் அதைச் சொன்னால் இரும்பிற்கு இது 1 அல்லது 1 2 ஆக இருக்கும் காற்றைப் பொறுத்தவரை அது மிகக் குறைவாக இருக்கும் அதாவது 1 2 ஐ 3500 ஆல் வகுக்க கிடைப்பது அல்லது அது போன்ற ஏதாவது இருக்கப்போகிறது எனவே நான் நிச்சயமாக அதிகமான பகுதியை அனுமதிக்க வேண்டும் மாறாக இது எனது அனுமதியல்ல ஃப்ளக்ஸ் கோடுகள் தானாகவே அதிக பகுதியை எடுக்கும் என்று நான் கூறுவேன் ஃப்ளக்ஸ் அடர்த்தி மிக அதிகமாக இல்லை அது உண்மையில் அனுமானமானது ஃப்ளக்ஸ் அடர்த்தி இந்த புள்ளியில் இருப்பதற்கு சமமாக இந்த புள்ளியிலும் ஃப்ளக்ஸ் அடர்த்தி இருக்கும் அது இருக்க வேண்டிய அவசியமில்லை குறிப்பாக காற்று இடைவெளி இருப்பதால் அவற்றில் சில செயல்முறையில் தொலைந்து போகக்கூடும் எனவே குறுக்கிடும் காற்று இடைவெளி இருக்கும் போதெல்லாம் இந்த குறிப்பிட்ட விளைவால் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டும் இது விளிம்பு விளைவு அல்லது காந்தப்புலக் கோடுகளின் விளிம்பு என அழைக்கப்படுகிறது இது ஒரு இடைப்பட்ட காற்று இடைவெளி உள்ள போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நடக்கும் இது ஃப்ளக்ஸ் கோடுகளில் ஓரளவு வீக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நான் இங்கே காந்தப்புலக் கோடுகளைப் பார்த்தால் அடிப்படையில் அவற்றில் பல இதுபோன்று பாயும் ஆனால் இங்கே அவைகள் வீங்கிபல்ஜ் ஆகி பின்னர் மீண்டும் தன்னுடனே நிறைவு செய்கிறது எனவே காற்று இடைவெளி தலையீடு இருக்கும்போதெல்லாம் காந்தப்புல கோடுகள் இப்படித்தான் வடிவம் பெறப் போகின்றன இது சுழலும் இயந்திரங்களில் எல்லா நேரத்திலும் நடக்கும் ஆகவே DC இயந்திரம் பற்றி விரைவாகப் பார்ப்போம் நான் ஒரு DC இயந்திரத்தை எடுத்துக் கொண்டால் எப்போதும் ஒரு ஸ்டேட்டர் இருக்கும் மேலும் ஒரு ரோட்டார் இருக்கும் DC இயந்திரத்தின் விஷயத்தில் ஸ்டேட்டர் தேவைப்படும் காந்தத்தை உருவாக்குகிறது இது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எரிசக்திஎனர்ஜி மாற்று செயல்முறைக்கு இடையில் ஒரு ஊடகம் வழியாக செயல்படுகிறது எனவே இது எனது ஸ்டேட்டரின் வெளிப்புற சுற்றளவில் இருக்கும் என்று சொல்லலாம் எனவே நான் இங்கே அடிப்படையில் ஒரு காந்தத்தை வைத்திருக்கப் போகிறேன் இதை இப்படி காட்டுகிறேன் இன்னும் ஒரு காந்தத்தையும் இங்கே காட்டுகிறேன் ஒன்று வட துருவத்தைப் போலவும் மற்றொன்று தென் துருவத்தைப் போலவும் செயல்படும் எனவே இது காந்தம் எனவே இந்த பகுதி அனைத்தும் இரும்பினால் ஆனது நிழலாடிய பகுதிகள் அனைத்தும் இரும்பினால் ஆனவை எனவே நான் இங்கே வட துருவத்தை வைத்திருக்கப் போகிறேன் இது வட துருவமாகும் இது தென் துருவமாக இருக்கும் வெளிப்படையாக நான் ஆர்மேச்சர் என்று அழைக்கப்படும் கடத்திகளின் கொத்து வைத்திருக்க வேண்டும் இது உண்மையில் ஒரு மோட்டார் என்றால் போர்ஸ்சக்தியை அனுபவிக்கும் அல்லது அது ஒரு ஜெனரேட்டராக இருந்தால் உண்மையில் உருவாக்கப்பட்ட ஓர் வோல்டேஜ் ஐ கொண்டிருக்கும் அது இடையில் உட்கார்ந்திருக்க வேண்டும் எனவே இது எனது ஆர்மேச்சர் என்று சொல்லலாம் நான் வெளிப்புற சுற்றளவில் கடத்திகளைப் பெறப்போகிறேன் எனவே இது போன்ற வெளிப்புற சுற்றளவில் நான் கடத்திகளைப் பெறப்போகிறேன் எனவே இவை கடத்திகள் இப்போது எனது புலம் சுருள் வழியாக கரண்ட்மின்னோட்டம் பாயும் போது இங்கே புலம் சுருளைக் காண்பிப்பேன் இது அநேகமாக இங்கே உட்கார்ந்திருக்கும் புலம் சுருள்களாக இருக்கக்கூடும் மேலும் இந்த புலம் சுருள்கள் வழியாக கரண்ட் மின்னோட்டம் பாயும் இந்த முழு இயந்திரமும் பலகையில் விரிவடைவதைக் கருத்தில் கொண்டு இது ஒரு சிலிண்டர் ஆகும் அதன் குறுக்கு வெட்டு நான் காண்பிக்கிறேன் எனவே நான் அடிப்படையில் இந்த காந்தத்தை உருவாக்கப் போகிறேன் வட துருவமும் தென் துருவமும் காந்தத்தை உருவாக்கும் மேலும் முழுமையான காந்த பாதையை நான் பார்த்தால் அநேகமாக MMF எத்தனை முறை திருப்பங்களை கொண்டுள்ளது இது இங்கே குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான திருப்பங்கள் M ஐ கொண்டிருக்கும் மேலும் சில கரண்ட் மின்னோட்டங்களை இதன் வழியாகப் பாயும் அதே கரண்ட்டும் மின்னோட்டமும் இந்த வழியாகவும் பாயும் எனவே நான் இந்த விஷயத்தில் எல்லா நிகழ்தகவுகளிலும் 2Ni ஐ MMF ஆக இருக்கும் நான் இரண்டு துருவங்களைக் காண்பிக்கிறேன் அவை ஒவ்வொன்றும் N எண்ணிக்கையிலான திருப்பங்களைக் கொண்டிருக்கின்றன மேலும் அவை இரண்டும் ஒரு பொதுவான கரண்ட்டை மின்னோட்டத்தை சுமந்து செல்கின்றன நான் அவற்றை தொடரில் இணைத்தால் இது MMF ஆக இருக்கும் இப்போது நான் காந்தப் பாதையைப் பார்க்கும்போது இது அநேகமாக இப்படியே செல்லப் போகிறது பின்னர் அது அதன் பாதையை இதுபோன்று முடிக்கும் இதுதான் காந்தப்புலக் கோடாக இருக்கப் போகிறது இதேபோல் எதிர்மறையாக நடக்கும் அதே விஷயத்தைப் பற்றியும் என்னால் சிந்திக்க முடியும் எனவே இது போன்றதாக இருக்கும் இது மற்றும் இது இப்படி பாயும் மேக்னெட்டிக் சர்க்யூட் சற்றே இப்படித்தான் இருக்கும் என என்னால் காட்ட முடியும் எனவே எனக்கு இங்கே ஒரு சோர்ஸ் ம் இங்கே ஒரு சோர்ஸ் ம் இருப்பதைக் காட்ட முடியும் எனவே இதைப் பற்றி பிளஸ் மற்றும் மைனஸ் என்று நான் சொல்ல முடியும் இதேபோல் நான் இதை பிளஸ் மற்றும் மைனஸ் ஆகக் கொண்டிருக்கிறேன் இவை இரண்டும் சேர்ந்து மொத்த காந்தவியல் அல்லது காந்தப் பாய்வுக்கு பங்களிக்கப் போகின்றன அவை ஒன்றுக்கொன்று எதிர்க்கவில்லை அவைகள் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று உதவுகின்றன எனவே நான் அவற்றை சேர்க்கையாக அவற்றுக்கிடையேக் காட்டியுள்ளேன் துருவத்தின் அனைத்து ரிலக்டன்ஸ் யும் நான் முதலில் காட்ட வேண்டும் பின்னர் நான் காற்று இடைவெளியின் ரிலக்டன்ஸ்யும் பின்னர் துருவத்தின் ரிலக்டன்ஸ்யும் சேர்க்க வேண்டும் ரோட்டரின் ரிலக்டன்ஸ்யும் நான் சேர்க்க வேண்டும் ஆகவே இந்த முழு விஷயத்திற்கும் பல ரெசிஸ்டன்ஸ் கள் வரும் அதாவது வட துருவத்திற்கும் ரோட்டார் பாதி ரோட்டார் பகுதியையும் Rc என அழைக்கிறேன் இதுவும் Rc இது Rg உண்மையில் வட துருவத்தின் ரிலக்டன்ஸ் பின்னர் இடைவெளி ரிலக்டன்ஸ் பின்னர் ரோட்டார் ரிலக்டன்ஸ் ஐ குறிக்க அதிகமான ரெசிஸ்டன்ஸ் கள் இருந்திருக்க வேண்டும் எனவே நான் இங்கே பிளஸ் மற்றும் மைனஸ் வைத்திருக்க முடியும் வட துருவத்துடன் தொடர்புடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பின்னர் இடைவெளி ரிலக்டன்ஸ் இருக்க முடியும் பின்னர் உங்களுக்குத் தெரியும் ரோட்டார் ரிலக்டன்ஸ் பின்னர் இன்னும் ஒரு இடைவெளி ரிலக்டன்ஸ் இன்னும் ஒரு தென் துருவ ரிலக்டன்ஸ் மற்றும் அதைத் தவிர தென் துருவத்துடன் தொடர்புடைய MMF என்று மற்றொன்றை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே இது ஒரு Ni இறுதியில் துருவங்களை சரியாக வைத்திருக்கும் நுகத்தின் பகுதிக்கு ஒத்த ஒரு ரிலக்டன்ஸ் நான் பெறப்போகிறேன் அதாவது இயந்திர வலிமையை வழங்குவதோடு காந்தப்புல கோடுகளுக்கு ஒரு பாதையை வழங்குவதால் திரும்பும் பாதை நுகத்தினால் வழங்கப்படுகிறது திரும்பும் பாதை எங்கே இருக்கிறது எனவே இது நுகத்தால் வழங்கப்படுகிறது இதேபோல் மேலே நான் இன்னும் ஒரு R நுகத்தை சேர்க்க வேண்டும் எனவே இது ஒரு DC இயந்திரத்தில் உருவாக்கப்பட்ட காந்த சுற்றுகளின் பிரதிநிதித்துவத்தைக் காட்டுகிறது எனவே நாங்கள் கணக்கீடு செய்ய வேண்டுமானால் இதுவும் ஒரு தோராயமாகும் என்று நீங்கள் கூறலாம் ஏனென்றால் இங்கே குறுக்கு வெட்டுப் பகுதியாக நாம் எதை வைத்திருந்தாலும் இங்கே குறுக்கு வெட்டு பகுதிக்கு சமமாக இருக்காது ஆனால் முழுவதையும் கணக்கிட்டு இது வட துருவத்தின் ரிலக்டன்ஸ் என்று கூறலாம் இதேபோல் தென் துருவம் நாங்கள் அதை ஒன்றாக இணைக்கப் போகிறோம் எனவே இது ஒரு சரியான கணக்கீடு அல்ல ஆனால் குறைந்தபட்சம் இது ஒரு பொறியியல் தோராயமாக இருந்தால் போதுமானது அது ஃப்ளக்ஸ் மதிப்பாக எதைக் கொடுத்தாலும் அந்த ஃப்ளக்ஸ் மதிப்புகளின் அடிப்படையில் உண்மையில் உருவாக்கப்பட்ட வோல்டேஜ் ஆக நாம் இறுதியில் கணக்கிடுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே இது போதுமானது எனவே இது ஒரு சமமான மேக்னெட்டிக் சர்க்யூட் எவ்வாறு பெறுவது என்பதை உங்களுக்குச் சொல்கிறது மின்காந்தவியலில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது இது ஒரு காந்த சுற்றில் கசிவு என்று அழைக்கப்படுகிறது நான் ஒரு மின்மாற்றிடிரான்ஸ்பார்மர் என்று சொல்லிவிட்டால் இது போன்ற மின்மாற்றிடிரான்ஸ்பார்மர் கோர் ஐ பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் மின்மாற்றியின்டிரான்ஸ்பார்மரின் முறுக்குகளை இதுபோன்று ஓரளவு காண்பிக்கிறேன் இது எனது முதன்மை மற்றும் இது இரண்டாம் நிலை ஆகும் எனவே நான் இங்கே ஒரு கரண்ட் உந்தி வருகிறது என்று சொல்லலாம் அது முதன்மை மின்னோட்டமாக இருப்பதால் i1 என்று அழைக்கிறேன் நான் அதை முதன்மை முறுக்கு என அழைக்கப் போகிறேன் எனவே நான் அதை i1 என்று அழைக்கிறேன் திருப்பங்களின் எண்ணிக்கை N1 என்று சொல்லலாம் இரண்டாம் நிலை பக்கத்தில் நான் அதை ஒரு ஓபன் சர்க்யூட் திறந்த சுற்று போல வைத்திருந்தால் எந்த கரண்ட்டும்மின்னோட்டமும் இருக்கப்போவதில்லை ஆனால் நான் ஒரு லோடை இணைத்தால் நிச்சயமாக நான் ஒரு கரண்டையும் பெறுவேன் முதன்முதலில் முதன்மையைப் பற்றி மட்டுமே விவாதிக்கிறேன் நேர்மறையான அரை சுழற்சி இருக்கும் போதெல்லாம் இந்த கரண்ட் பாய்கிறது இது நேர்மறை அரை சுழற்சியின் போது மாற்றாக இருந்தால் அநேகமாக நான் ஒரு இது போன்ற நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் ஐ பெறப்போகிறேன் எனவே நான் ஃப்ளக்ஸ் திசையை இதுபோன்று காட்டப்போகிறேன் நான் அதை அனுமானிக்கிறேன் முதன்மை முறுக்கு உற்சாகத்தின் காரணமாக உருவாகும் அனைத்து ஃப்ளக்ஸ் தன்னைத்தானே கோர் உடன் கட்டுப்படுத்துகிறது இது எனது அனுமானம் ஆனால் 10000 காந்தப்புலக் கோடுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று சொல்லலாம் இரும்பு கோரின் ரிலக்டன்ஸ் மற்றும் காற்று இடைவெளி ரிலக்டன்ஸ் விகிதம் சுமார் 4000 குறைந்தபட்சம் இன்னும் 2 3 கோடுகள் தப்பித்து காற்று இடைவெளியின் பாதையைப் பின்பற்றுகிறது இரும்பு மையத்துடன்கோருடன் தங்களைக் கட்டுப்படுத்திக் கொள்ளும் கோடுகளின் எண்ணிக்கைகளுக்கும் காற்று இடைவெளி வழியாக வரும் கோடுகளின் எண்ணிக்கை களுக்கும் இடையேயான விகிதத்தை நான் அடிப்படையில் பார்க்கிறேன் அது சுமார் 4000 ஆக இருக்க வேண்டும் ஆகவே மொத்தம் 10000 கோடுகள் ஃப்ளக்ஸ் கோடுகளாக உள்ளன என்று நான் சொன்னால் அதில் குறைந்தது 2 அல்லது 3 நிச்சயமாக காற்று இடைவெளியின் வழியைப் பின்பற்றலாம் ஆகவே இவை பெரும்பாலான ஃப்ளக்ஸ் கோடுகள் பாதை என்று நான் சொன்னால் சில ஃப்ளக்ஸ் கோடுகள் நிச்சயமாக இதுபோல் இந்த வழியாகவும் செல்லலாம் எனவே நான் அடிப்படையில் என்ன காட்டுகிறேன் என்றால் இது இவ்வாறாக வந்தாலும் அது வெளியே வந்து பின்னர் இது இப்படி செல்ல முடியும் இது காற்று இடைவெளியைக் கடந்து செல்லும் ஃப்ளக்ஸ் கோடு அதே போல் அது மறுபுறத்திலும் செல்லலாம் எனவே இவை காற்று இடைவெளியில் உள்ள ஃப்ளக்ஸ் கோடுகள் இவை காற்று இடைவெளியில் உள்ள ஃப்ளக்ஸ் கோடுகள் இந்த ஃப்ளக்ஸ் கோடுகள் இரண்டாம் நிலை முறுக்குடன் இணைக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்க இவை அதன் சுயத்துடன் மட்டுமே இணைக்கப்படுகின்றன அதாவது முதன்மை நிலையில் மட்டுமே எனவே இது இரண்டாம் நிலை முறுக்குடன் இணைக்கப் படவில்லை அடிப்படையில் இரண்டாம் நிலை முறுக்குகளில் உள்ள இன்டியூஸ்டு வோல்டேஜ் தூண்டப்பட்ட மின்னழுத்தம் ஃப்ளக்ஸ் இணைப்பதன் காரணமாகும் முதன்மை ஃப்ளக்ஸ் இரண்டாம் நிலை ஃப்ளக்ஸ் உடன் இணைகிறது அப்போதுதான் நான் ஒரு இன்டியூஸ்டு EMF தூண்டப்பட்ட EMF நமக்கு கிடைக்கிறது பெரும்பாலான ஃப்ளக்ஸ் உண்மையில் இரண்டாம் நிலையுடன் இணைக்கப்படும் ஆனால் சில ஃப்ளக்ஸ் கோடுகள் அதாவது மிகக் குறைவானவை அவை இரண்டாம் நிலையுடன் இணையாது எனவே அவை பயனற்றவை இரண்டாம் நிலை பக்கத்தில் வோல்டேஜ்மின்னழுத்த உற்பத்திக்கு அவை உண்மையில் பங்களிக்கப் போவதில்லை எனவே இதை லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் கசிவு பாய்வு என்று அழைப்போம் எனவே மற்ற பகுதியை இணைக்காத ஏதேனும் ஒன்று இருக்கும்போதெல்லாம் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் கசிவு பாய்வு இருக்கும் மின்சார இயந்திரத்தின்எலக்ட்ரிக்கல்மெஷினின் இரு பகுதியையும் பொதுவான ஃப்ளக்ஸ்பாய்வுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று நாம் பொதுவாக எதிர்பார்க்கிறோம் என்னிடம் ஒரு ஸ்டேட்டர் மற்றும் ஒரு ரோட்டார் இருந்தால் அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அது மின்னழுத்த உற்பத்திவோல்டேஜ் புரோடக்சன் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் சிறந்த அர்த்தத்தை உருவாக்கப் போகிறது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மற்ற பகுதியுடன் எந்த தொடர்பும் இல்லாத ஒன்றை லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் கசிவு பாய்வு என்று அழைக்கிறோம் இரண்டாம் நிலை முறுக்கு விஷயத்திலும் இதே விஷயம் நல்லதாக வரும் நான் அநேகமாக இது போன்ற ஒரு ஃப்ளக்ஸ் ஐ வைத்துக் கொள்ளப் போகிறேன் அது தன்னை இப்படி இணைக்க முடியும் எனவே இரண்டாம் நிலை முறுக்குக்கும் நான் மீண்டும் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் கசிவு பாய்ச்சலைப் பெறப்போகிறேன் ஃப்ளக்ஸ் கோடுகளின் திசையை நான் இந்த வழியில் காட்டியுள்ளேன் என்பதை நினைவில் கொள்க அதாவது இங்கு வருவது மேல்நோக்கி இருக்கும் ஆனால் முதன்மையிலிருந்து வருவது கீழ்நோக்கி அதே லிம்பில்மூட்டுகளில் உள்ளது இந்த திசையில் முதன்மை பாய்ச்சலை நான் காண்பிப்பதால் புரியும் என்று நம்புகிறேன் எனவே அது கீழே போகும் எனவே முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை பாய்வு வெளிப்படையாக ஒன்றுக்கொன்றை எதிர்க்கும் அவை ஒன்றுக்கொன்று உதவ முடியாது லென்ஸின் சட்டம் அவை ஒன்றுக்கொன்று உதவி செய்தால் ஃப்ளக்ஸ் உண்மையில் இன்ஃபினிட்டிக்கு முடிவிலிக்குச் சென்றிருக்கும் எனவே அவை ஒன்றுக்கொன்று எதிர்க்க வேண்டும் டிரான்ஸ்பார்மர் மின்மாற்றி பற்றி நாம் இன்னும் விரிவாக பேசும்போது நிச்சயமாக இதைப் பற்றி பேசுவோம் ஆகவே நமக்கு ஒவ்வொரு முறையும் எங்கும் தலையிடும் காற்று இடைவெளி இருக்கும் நமக்கு மிகப்பெரிய அளவு கசிவு லீக்கேஜ் இருக்கப்போகிறது நிச்சயமாக அது விளிம்பில் இருக்கும் மேக்னெட்டிக் சர்க்யூட் பாராமீட்டரின்காந்த சுற்று அளவுருக்களின் துல்லியமான கணக்கீடு எனக்கு வேண்டுமானால் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஃபெரோ மேக்னெட்டிக் கோர்ஃபெரோ காந்த மைய மற்றும் காற்று இடைவெளியுடன் கூடிய மேக்னெட்டிக் சர்க்யூட்க்கு இவ்வளவு உள்ளது இப்போது ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் கோர் இன் செயல் உண்மையில் அதன் மூலம் கரண்ட்டை செலுத்தும்போது சரியாக என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே ஒரு ஃபெரோ காந்த மையத்தின்கோர் இன் காந்தமயமாக்கல் பண்புகளைப் பார்க்க முயற்சிப்போம் நான் ஒரு புதிய இரும்பு மாதிரியை எடுக்கப் போகிறேன் என்று சொல்லலாம் இது போன்ற ஒரு இரும்புத் துண்டு என்று சொல்லலாம் பின்னர் நான் இங்கே சில சுருள்களைச் சுற்றப் போகிறேன் இதன் மூலம் நான் ஒரு கரண்ட் I ஐ அனுப்பப் போகிறேன் நான் கரண்ட்டைமின்னோட்டத்தை அதிகரிக்கும்போது நான் பெறும் ஃப்ளக்ஸ் மதிப்பு என்ன என்பதைப் பார்க்கப் போகிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட செயல் கரண்ட் க்கும் உற்பத்தி செய்யப்படும் ஃப்ளக்ஸ் கும் இடையே ஒரு பிளாட் வடிவத்தில் எதைப் பெற்றாலும் அது ஒரு மின் இயந்திரத்தின் எந்தப் பகுதியினதும் காந்தமயமாக்கல் பண்புகள் என அழைக்கப்படுகிறது நீங்கள் உண்மையில் இதை பிளாட் செய்தால் நீங்கள் இதை ஓரளவு இவ்வாறு கொண்டிருக்கப் போகிறீர்கள் இது x அச்சுx ஆக்சிஸ் என்றும் மற்றும் இது y அச்சுy ஆக்சிஸ் என்றும் சொல்லலாம் எனவே நான் அடிப்படையில் x ஆக்சிஸ் x அச்சில் I ஐ கொண்டிருக்க போகிறேன் மற்றும் y ஆக்சிஸ் y அச்சில் நான் ஃப்ளக்ஸ் ஐ கொண்டிருக்க போகிறேன் எனவே ஆரம்பத்தில் நான் கரண்ட்டை மின்னோட்டத்தை அதிகரிக்கும்போது ஃப்ளக்ஸ் பெருகிய முறையில் நேர்கோட்டுடன் அதிகரிக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியைத் தாண்டி அதிகரிப்பு மிகவும் குறையும் அது கிட்டத்தட்ட ஃபிளாட் ஆக தட்டையாக மாறும் அது ஃ பிளாட் ஆக தட்டையாக மாறும் இடத்தில் இந்த பகுதி மேக்னட்டைசேஷன் காந்தமயமாக்கல் குணாதிசயங்களின் நிறைவுற்ற பகுதி என்று அழைக்கப்படுகிறது மற்றும் ஆரம்ப பகுதி எனக்கு கிடைத்திருப்பது நேரியல் பகுதி எனவே நான் புதிதாக ஒரு இரும்பு மாதிரியை எடுத்துக்கொள்கிறேன் இது 0 இலிருந்து தொடங்கும் 0 கரண்ட்டிற்குமின்னோட்டத்திற்கு எந்த ஃப்ளக்ஸ் உம் இருக்காது மற்றும் அதிகரிக்கும் கரண்ட்டிற்கு அது அதிகரிக்கப் போகிறது அது எட்டியவுடன் இந்த இரும்பு எதிர்கொள்ளக்கூடிய அதிகபட்ச ஃப்ளக்ஸ் க்கு பதிலளிக்கும் மதிப்பு எதுவாயினும் நான் அதை நிறைவுற்ற புள்ளியாக பெற போகிறேன் இப்போது நான் அந்த சுருளுக்கு தொடர்புடைய இண்டக்டன்ஸ் தூண்டல் அளவை பார்க்க முயற்சிக்கிறேன் நான் ஒரு சுருளை சுற்றியுள்ளேன் எனவே இந்த மேக்னட்டைசேஷன் காந்தமயமாக்கல் பண்புகளின் பகுதிகளுக்கு தொடர்புடைய இண்டக்டன்ஸ் தூண்டல் என்ன என்பதை நான் பெற விரும்புகிறேன் மீண்டும் முயற்சி செய்து கடைசி வகுப்பில் நாம் எழுதியதைப் பார்ப்போம் நாம் LdidtNd∅dt என எழுதலாம் எனவே நான் வெறுமனே LNd∅di என்று எழுத முடியும் எனவே ஃப்ளக்ஸ் மற்றும் கரண்ட் மின்னோட்டம் ஒன்றுக்கொன்று நேரடியாக விகிதாசாரத்தில் உள்ளன இதை நேரியல் பகுதி குறிக்கும் நான் இண்டக்டன்ஸ் தூண்டலை கிட்டத்தட்ட ஒரு மாறிலியாக வைத்துள்ளேன் அதேசமயம் செறிவூட்டல் ஊடுருவி செல்லும்போது அல்லது செறிவூட்டப்படுவதற்கு முன்பே கண்டிப்பாக இண்டக்டன்ஸ் தூண்டல் குறைய போகிறது எனவே அதற்கேற்ப இண்டக்டன்ஸ் தூண்டலை பிளாட் செய்ய நான் முயற்சித்தால்இது இங்கே வரை கிட்டத்தட்ட ஒரு மாறிலியாக இருந்தாலும் நான் அதைப் பிளாட் செய்ய வேண்டும் பின்னர் அது கீழே வரப்போகிறது எனவே தூண்டல் மாறுபடும் ஆகவேமேக்னட்டைசேஷன் காந்தமயமாக்கல் பண்புகளின் சில பகுதிகளில் ∅ மற்றும் I ஒன்றுக்கொன்று நேரடியாக தொடர்பு இல்லை என்று சொன்னால் நான் அதற்கேற்ப ∅I தோராயமாக இண்டக்டன்ஸ்-ஐ குறிக்கிறது என்று சொல்ல வேண்டும் நிச்சயமாக நான் N ஐ அகற்றிவிட்டேன் நான் அகற்றிய திருப்பங்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய இண்டக்டன்ஸ் ஐக் குறிக்கிறது எனவே இந்த ∅BA ஆகும் இதை நான் எழுத முடியும் நான் இங்கே நான் N ஐ எழுதினால் உங்களுக்குத் தெரியும்இதை இப்படி எழுத முடியும் பிறகு நான் HlN என சொல்ல வேண்டும் இதை இவ்வாறு எழுத முடியும் எனவே என்னிடம் அடிப்படையில் இந்த இண்டக்டன்ஸ் ஒரு மாறிலியாக இல்லை என்றால் எனக்கு இங்கே μ உம் உறவின் ஒரு பகுதியாக இருக்கப் போவதில்லை எனவே ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் கோரின் விஷயத்தில் μ ஒரு மாறிலி அல்ல நான் பேசும் μ வின் மதிப்பு B மற்றும் H ஐ ஒன்றாக இணைக்கிறது அது ஒரு மாறிலியாக இருக்காது நான் அதை கவனத்தில் எடுத்துக் கொண்டால் மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் எனக்கு மிக எளிய கணக்கீடுகள் இருக்காது ஆனால் இரும்பு கொடுக்கப்பட்ட கரண்ட்டிற்கு அதிக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தரப்போகிறது என்ற உண்மையால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று உங்களுக்கு தெரியும் எனவே அதைப் பயன்படுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம் எனவே இதுதான் மொத்த காரணம் இந்த நேரியல் அல்லாத செயல் மேக்னட்டைசேஷன் காந்தமயமாக்கல் பண்புகளுக்குள் செல்லும்போது என்ன நடக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் எனவே காந்தவியல் இன் கரண்ட் ரிங் கோட்பாட்டை இப்போது நினைவு கூர்வோம் எனவே நான் உண்மையில் இரும்புத் துண்டைப் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஒரு இரும்புத் துண்டை எடுத்துக் கொண்டால் நான் அதை சில களங்களாகப் பிரிக்க முடியும் ஒவ்வொன்றும் சுமார் 0 1 மில்லிமீட்டர் அகலத்தைக் கொண்டிருக்கும் எனவே இவை ஒவ்வொன்றும் 0 1 மில்லிமீட்டர் அகலத்தை கொண்ட பல களங்களாகப் பிரிக்கலாம் இது 0 1 மில்லிமீட்டர் அகலத்திற்குள் நிச்சயமாக N அணுக்களின் எண்ணிக்கையைக் கொண்டுள்ளது இந்த இரும்பு அணுக்களைப் பார்த்தால் அவற்றின் வெளிப்புற சுற்றுப்பாதையில் 4 எலக்ட்ரான்கள் உள்ளன மேலும் 4 எலக்ட்ரான்களும் எந்த காரணங்களுக்காகவும் ஒரே திசையில் சுழல்கின்றன எனவே நான் இரும்பு அணுவைப் பார்த்தால் அனைத்து 4 எலக்ட்ரான்களும் ஒரு குறிப்பிட்ட திசையில் சுழலும் மற்றும் அவற்றின் அச்சு ஆக்சிஸ் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இரும்புத் துண்டில் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட களம் அல்லது ஒரு அணு இவ்வாறு தான் செயல்படுகிறது ஒரு குறிப்பிட்ட டொமைனில் களத்தில் உள்ள அனைத்து அணுக்களும் எலக்ட்ரான்களின் சுழற்சியின் அச்சு ஆக்சிஸ் கொண்டிருக்கும் அதே திசையை கொண்டிருக்கும் இதன் காரணமாக இந்த சிறிய களங்களில் ஏதேனும் ஒன்றைப் பார்த்தால் அவை அனைத்திலும் ஒரு குறிப்பிட்ட திசையில் சிலவகையான கரண்ட் மின்னோட்டம் சுழல்கின்றன எனவே எலக்ட்ரான் சுழற்சி ஒரு கரண்ட்டிற்கு மின்னோட்டத்திற்கு சமமானது இதன் காரணமாக காந்தவியல் உருவாகிறது மற்றும் அவை ஒவ்வொன்றும் உருவாக்கிய காந்த தருணம்மொமென்ட் அநேகமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட திசையில் அது இங்கே இருந்தால் இந்த வழியில் இது இப்படி இருக்கலாம் இது இந்த வழியாக இருக்கலாம் இது கீழே இருக்கலாம் எனவே இந்த காந்த தருணங்கள்மொமென்ட் அனைத்தும் சீரமைக்கப்பட்ட பல திசைகளை கொண்டிருக்கும் இப்போது நான் ஒரு புதிய இரும்பு மாதிரியைப் பார்த்தால் அவை அனைத்தும் தோராயமாக வெவ்வேறு திசைகளில் சீரமைக்கப்பட்டிருப்பதால் ஒரு புதிய இரும்பு மாதிரியில் கிடைக்கக்கூடிய நிகர காந்த தருணம்மொமென்ட் 0 ஆகும் இது நான் ஒரு மின்னோட்டத்தை கரண்ட்டை செலுத்தும் தருணத்தைத் தவிர வேறு எந்த மதிப்பையும் கொண்டிருக்கப்போவதில்லை இதைச் சுற்றி உங்களுக்குத் தெரியும் ஒரு சுருளை நான் சுற்றி உள்ளேன் மற்றும் ஒரு குறிப்பிட்ட திசையில் கரண்ட்டை மின்னோட்டத்தை நான் செலுத்தப் போகிறேன் இதன் காரணமாக ஒரு வெளிப்புற காந்தப்புலம் எக்ஸ்ட்ரீன்சிக் மேக்னெட்டிக் பீல்டு அல்லது வெளிப்புற காந்தப்புலம் எக்ஸ்ட்டர்ணல் மேக்னெட்டிக் பீல்டு இந்த திசையில் உருவாக்கப்படலாம் எனவே என்ன நடக்கப் போகிறது என்றால் இந்த மேக்னெட்டிக் பீல்டு காந்தப்புலம் இந்த களங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அதன் சொந்த திசையில் சீரமைக்க முயற்சிக்கும் ஆகவே மெதுவாக நான் பார்க்கப் போவது என்னவென்றால் மேலும் மேலும் உயரும் கரண்ட்டின் மின்னோட்டத்தின் காரணமாக மேக்னெட்டிக் பீல் டின் காந்தப்புலத்தின் வலிமை அதிகரிக்கும் மற்றும் எக்ஸ்ட்டர்ணல் மேக்னெட்டிக் பீல்டு வெளிப்புற காந்தப்புலத்தின் திசையில் மேலும் மேலும் களங்கள் சீரமைக்கப்படப் போகின்றன ஆனால் எல்லா களங்களும் சீரமைக்கப்பட்ட பிறகு அங்கே மேலும் சீரமைக்கப்பட எஞ்சியிருப்பது எதுவும் இல்லை எனவே இது ஒரு தன்நிறைவு சேச்சுரேஷன் அடைகிறது எனவே எக்ஸ்ட்டர்ணல் மேக்னெட்டிக் பீல்டு வெளிப்புற காந்தப்புலம் 1 3000 அல்லது 1 4000 மடங்கு இரும்பின் காரணமாக வரும் ஒரிஜினல்மேக்னெட்டிக் பீல்டு அசல் காந்தப் புலத்திலிருந்து இருக்கலாம் என்று நான் சொல்ல வேண்டும் ஆகவே உள்ளார்ந்த இன்ட்ரீன்சிக் காந்தக் களத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட ஃப்ளக்ஸை நான் பார்க்க முயற்சித்தால் அது சுற்றியுள்ள காற்றில் என்ன நடக்கிறது என்பதை ஒப்பிடும்போது மிக அதிகமாக இருக்கும் காற்று ஒருபோதும் தன்நிறைவு சேச்சுரேஷன் வழியாக செல்லப்போவதில்லை அதேசமயம் உருவாக்கப்பட்ட மேக்னெட்டிக் பீல்டு காந்தப்புல வலிமை அல்லது காற்றில் உருவாக்கப்படும் ஒட்டுமொத்த காந்தப் பாய்வு ஃப்ளக்ஸ் ஆனது இரும்புகளில் உள்ளார்ந்ததாக இருக்கும் களங்களின் காரணமாக உருவாக்கப்படும் ஃப்ளக்ஸ் ஐ என்ன என்பதை ஒப்பிடும்போது மிகக் குறைவாக இருக்கும் எனவே நான் மேக்னட்டைசேஷன் காந்தமயமாக்கல் பண்புகளை வரையும்போது நான் மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையில் நான் இரண்டு பகுதிகளைக் காட்ட வேண்டும் ஒன்று காற்றோடு ஒத்திருக்க வேண்டும் மற்றொன்று இரும்புடன் ஒத்ததாக இருக்க வேண்டும் நான் காட்ட வேண்டிய இரண்டு விஷயங்கள் எனவே இது ஃப்ளக்ஸ் மற்றும் இது கரண்ட் எனவே இது இரும்பு காரணமாகவும் மற்றும் இது காற்று காரணமாகவும் இருக்கிறது ஆனால் காற்று கிட்டத்தட்ட 1 3000 அல்லது 1 4000 மடங்கு ஆகும் எனவே நான் இரண்டையும் காட்டினால் இது கிட்டத்தட்ட x ஆக்சிஸ் அச்சுடன் ஒத்துப்போகிறது எதையும் விட்டுவிட முடியாது எனவே என்னிடம் ஒரு இரும்பு கோர் இருக்கும் போதெல்லாம் ஒரு இரும்பு கோர் இல் தன்நிறைவு சேச்சுரேஷன் ஏற்படுத்துகிறது ஆகவே இரும்பு மையத்திற்குள்கோருக்குள் வசிக்கும் களங்களின் நிலையைப் பொருட்படுத்தாமல் ஒரு ஃபெரோ காந்தப் பொருளின் பெர்மியபிலில்டி ஊடுருவல் ஒரு மாறிலியாக இருக்கப் போவதில்லை என்பதற்கான காரணம் இதுதான் I ஐ மாற்றியமைத்தவுடன் கரண்ட்டை மின்னோட்டத்தை மாற்றியமைக்க முயற்சிக்கிறேன்கரண்ட் மின்னோட்டம் 0 முதல் 10 ஆம்பியர் வரை அதிகரித்துள்ளது என்று சொல்லலாம் இப்போது நான் கரண்ட்டை மின்னோட்டத்தை குறைக்க முயற்சிக்கிறேன் அதை மீண்டும் 0 ஆம்பியருக்கு கொண்டு வர விரும்புகிறேன் ஏற்கனவே சீரமைக்கப்பட்ட பல களங்கள் தங்கள் நிலையிலிருந்து திரும்பி வர முயற்சிக்காது ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே சீரமைத்திருப்பதால் அவற்றில் வேலை செய்துள்ளீர்கள் எனவே காந்த தருணம்மொமென்ட் அதே திசையில் இருப்பதால் அவை இனி தொந்தரவு செய்யப் பட போவதில்லை எக்ஸ்ட்ரீன்சிக் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வெளிப்புற காந்தப் பாய்வு ஒரே திசையில் உள்ளது இப்போது நான் உண்மையில் 0 க்கு வந்து மைனஸ் 10 ஆம்பியரை நோக்கி செல்ல முயற்சித்தால் அல்டர்நேட்டிங் கரண்ட் மாற்று மின்னோட்டத்தில் இது ஒவ்வொரு சுழற்சியிலும் நிகழ்கிறது ஆகவே நான் மைனஸ் 10 ஆம்பியருக்கு வர விரும்பும்போது இப்போது நான் செலுத்தும் இந்த கரண்ட் மின்னோட்டம் எக்ஸ்ட்ரீன்சிக் வெளிப்புற ஃப்ளக்ஸ் ஒன்றை உருவாக்கும் இது நிச்சயமாக எதிர் திசையில் இருக்கும் ஆனால் அது இந்த காந்த களங்களில் சில வேலைகளைச் செய்து அவற்றை மாற்றியமைக்கும் எனவே நீங்கள் காந்த தருணத்தில்மொமென்ட்டில் வேலையைச் செய்யும்போது நீங்கள் அவைகளின் விருப்பத்திற்கு எதிராக அவற்றை நகர்த்த வேண்டும் எனவே கரண்ட்டின் வலிமையை உருவாக்க சிறிது நேரம் ஆகும் பின்னரே அது அனைத்து களங்களின் நிலையை மாற்றியமைக்கவோ அல்லது முழுமையாக மாற்றவோ முடியும் மேக்னட்டைசேஷன் காந்தமயமாக்கல் குணாதிசயங்களை நான் வரையும்போது உங்கள் வகுப்பு தோழர்களில் ஒருவர் கேட்டதற்கு இதுதான் காரணம் அது ஏன் 0 இலிருந்து தொடங்குகிறது இது இரும்பின் புதிய மாதிரியாக இருந்தால் களங்கள் எதுவும் சீரமைக்கப்படவில்லை அல்லது மறுவடிவமைக்கப்படவில்லை அதனால்தான் இது 0 இலிருந்து தொடங்கி அது ஒரு தன்நிறைவுசேச்சுரேஷன் மதிப்பை எட்டியது அதன்பிறகு நான் கரண்ட்டைமின்னோட்டத்தைக் குறைக்க முயற்சிக்கும்போது அவை மெதுவாக தங்களை மறுசீரமைப்பு செய்து கொள்ளப் போகிறது மின்னோட்டம்கரண்ட் 0 ஆக இருக்கும்போது கூட இன்னும் சிறிதளவு காந்தப் பாய்வு ஃப்ளக்ஸ் மீதமிருக்கும் அது மீதமுள்ளது எனவே அது மீதமுள்ள ரெம்நண்ட் ஃப்ளக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் மீதமுள்ளது எனவே இது மீதமுள்ள ரெம்நண்ட் ஃப்ளக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் அது மறுபுறத்தில் தன்நிறைவுசேச்சுரேஷன் ஐ எட்டும் நான் மின்னோட்டத்தை கரண்ட்டை போதுமான அளவு அதிகரிக்கும் போது அதை மீண்டும் மைனஸ் 10 ஆம்பியரிலிருந்து பிளஸ் 10 ஆம்பியராக அதிகரிக்க முயற்சிக்கும்போது மீண்டும் அதே வகையான இயக்கத்தின் வழியாக செல்லப் போகிறது ஆகவே மின்னோட்டத்தின்கரண்ட்டின் மாறுபாட்டோடு ஒப்பிடும்போது ஃப்ளக்ஸ் மாறுபாடு எப்போதுமே உங்களுக்குத் தெரியும் ஃப்ளக்ஸ் மாறுபாடு பின்னால் விடப்படுகிறது இது இரும்பின் ஹிஸ்டெரெசிஸ் பிராப்பர்டி என்று அழைக்கப்படுகிறது ஹிஸ்டெரெஸிஸ் என்பது பின்தங்கியிருப்பதைக் குறிக்கிறது எனவே ஃப்ளக்ஸ் உண்மையில் கரண்டின் மாறுபாட்டோடு ஒப்பிடும்போது ஃப்ளக்ஸ் மாறுபாடு உண்மையில் பின்தங்கியிருக்கிறது எனவே இது ஒரு சுழற்சியின் பின்னர் சுழற்சி நடக்கிறது நான் ஒரு சைனூசாய்டல் உற்சாகம் அல்லது இரும்பு கோர் ஐ சுற்றியுள்ள சுருளுக்கு வழங்கப்படும் எந்த வகையான AC உற்சாகத்தையும் கொண்டிருக்கும்போது எனவே இந்த குறிப்பிட்ட ஹிஸ்டெரெசிஸ் பண்பு பல மாற்று மின்னோட்டஅல்டர் நேட்டிங் கரண்ட் இயந்திரங்களில் நேர்கோட்டுத்தன்மையை அகற்றும் ஆரம்பத்தில் கூட ஃப்ளக்ஸ் மற்றும் கரண்ட் நேரியல்லீனியர் என்று நான் கருத முயற்சித்தால் அது வேலை செய்யாது குறிப்பாக நான் இந்த டிரான்ஸ்பார்மர் ஐ அளவீட்டுக்கு பயன்படுத்த விரும்பினால் நேர்கோட்டு பண்பு இழக்கப்படுகிறது இது பல நேரியல் அல்லாத செயல் க்கு வழிவகுக்கும் என்னிடம் 1000 ஆம்பியர் கரண்ட் உள்ளது என்று சொல்லலாம் உங்களிடம் 10 ஆம்பியருக்கு ஒத்த ஒரு அம்மீட்டர் உள்ளது நான் என்ன செய்வேன் என்பது கரண்ட் டிரான்ஸ்பார்மர் ஐப் பயன்படுத்துவது இது கரண்ட் ஐ 1000 ஆம்பியரிலிருந்து 10 ஆம்பியராகக் குறைக்கும் பிரதான முறுக்குகளில் நான் உண்மையில் 10 ஆம்பியருக்கு வரும்போது அது உண்மையில் 10 ஆல் 100 ஐ வகுக்கப்படாது என்று என்னால் கருத முடியாது ஏனென்றால் நான் உண்மையில் அதை நம்ப முடியாது ஏனெனில் இது எல்லா நிகழ்தகவுகளிலும் ஒரு நேர்கோட்டு செயல் அல்ல எனவே எனது டிரான்ஸ்பார்மர் அல்லது வேறு எந்த ஃபெரோ காந்த மையத்திலும்கோர் லும் நடந்துகொண்டிருக்கும் நேரியல் அல்லாத செயல் காரணமாக எனக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படப்போகிறது எனவே இதை நாங்கள் தொடருவோம் பின்னர் அவை மெதுவாக இங்கிருந்து டிரான்ஸ்பார்மர்கள் மீது நகரும்